அமர்வுக்கு மீண்டும் வருக அறிவுசார் சொத்துரிமையின் முக்கிய கேள்விகள் மற்றும் அதைப் பற்றிய சில முக்கியமான கேள்விகள் குறித்தும் அது தொடர்பான பொறியாளர்களின் பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றியும் நாம் விவாதித்து வந்தோம் இன்றைய முக்கிய கேள்வியில் ஒரு காப்புரிமை அல்லது பதிப்புரிமை போன்ற ஒரு சொத்து உரிமையைக் கொண்டிருப்பதற்கும் ஒருவர் கண்டுபிடித்த அல்லது எழுதியதற்கும் அதை கண்டுபிடித்ததற்கும் அல்லது எழுதியதற்கும் என்ன வித்தியாசம் என்பதில் கவனம் செலுத்தப் போகிறோம் எனவே இந்த இரண்டு விஷயங்களுக்கும் இடையில் ஏதேனும் வித்தியாசம் இருந்தால் நாம் பார்க்க விரும்புவது போல இருக்கிறது ஆரம்பகாலத்தில் நாம் பின்வருவனவற்றைப் பற்றி விவாதிப்போம் பதிப்புரிமை போன்றதாக இருக்கலாம் மரபுவழி பதிப்புரிமையும் மாற்றப்படலாம் எனவே சில ஆண்டுகளுக்குப் பிறகு காப்புரிமை திறந்ததைப் போல இருக்க முடியும் எனவே காப்புரிமைக்கு ஒரு சொத்து உரிமை இருப்பதற்கும் பதிப்புரிமை மற்றும் எதையாவது கண்டுபிடித்த அல்லது எழுதிய ஒருவருக்கான வரவுடன் உள்ள வேறுபாட்டிற்கும் ஏதேனும் வித்தியாசம் உள்ளதா பார்ப்போம் எனவே நாம் கண்டுபிடிப்பது அந்த அங்கீகாரம் எனவே நாம் கண்டுபிடிப்பது என்னவென்றால் ஒரு வடிவமைப்பு வேலை மற்றும் பிற புதுமையான தொழில்நுட்ப பங்களிப்புகளுக்கான அங்கீகாரம் பல்வேறு வழிகளிலும் அமைப்புகளிலும் வெளிப்படுகிறது மைக்ரோசாப்டின் புதிய இயக்க முறைமையான என் எஸ் முழங்கால் போன்ற ஜார்விக் ஹார்ட் போன்ற ஒரு தனிநபருக்கு அல்லது ஒரு குழு அல்லது நிறுவனத்திற்கு ஒரு சாதனத்தை பெயரிடுவது போல் வைத்துக்கொள்வோம் சில பொறியியல் வடிவமைப்பிற்கான கிரெடிட்டை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் எனவே சில சாதனத்தைப் போல ஒரு நபருக்கு பெயரிடப்பட்டாலும் கூட குறிப்பிட்ட தனிநபர் வடிவமைப்பாளராகவோ அல்லது கண்டுபிடிப்பாளராகவோ இருக்க தேவையில்லை எனவே இது முதலில் உருவாக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்த ஒருவரின் பெயராக இருக்கலாம் அத்தகைய சாதனம் அல்லது ஒத்துழைக்க அல்லது வடிவமைக்க எனவே அதைப் பயன்படுத்திய முதல் மருத்துவராக இருந்த நபர் இது மரியாதைக்கு புறம்பானது எனவே ஒருவருக்கு ஒரு சாதனம் வைத்திருப்பது ஒருவரின் பெயரில் எப்போதும் அர்த்தம் இல்லை அந்த நபர் அதைக் கண்டுபிடித்ததைப் போல இது அந்த குறிப்பிட்ட நபரிடமும் காட்டப்பட்ட மரியாதைக்குரிய செயலாக இருக்கலாம் எனவே ஒரு கண்டுபிடிப்பாளரின் பெயர்கள் இப்படி செல்லும்போது கண்டுபிடிப்பாளர்கள் பெயர் காப்புரிமையில் செல்கிறது எனவே இது வேறு சில தரப்பினருக்குச் சொந்தமானதாக இருக்கலாம் ஆனால் பதிப்புரிமை பெற்ற படைப்பில் சேர்க்கப்பட்டுள்ள ஆசிரியரின் பெயரைப் போலல்லாமல் எனவே எழுத்தாளராக நபர் பதிப்புரிமையைத் தக்க வைத்துக் கொள்கிறாரா இல்லையா கண்டுபிடிப்பாளர்கள் பெயர் காப்புரிமையைத் தவிர வேறு எங்கும் தோன்றக்கூடும் அல்லது தோன்றக்கூடாது எனவே அது எப்போது போன்ற சிறிய வித்தியாசம் பதிப்புரிமை உள்ளது ஆசிரியரின் பெயர் பதிப்புரிமையில் சேர்க்கப்பட்டுள்ளது அது அசல் எழுத்தாளருடன் இல்லாவிட்டாலும் அது மாற்றப்படும் எனவே ஆசிரியரின் பெயர் நகல் அவர்களுடன் உள்ளது இது வேலையின் துண்டு எழுத்துக்கள் முதலியன ஆனால் அது போன்ற வடிவமைப்பு பகுதிக்கு மட்டுமே உள்ளது குறிப்பிட்ட கண்டுபிடிப்பாளருக்கு இது காப்புரிமையுடன் உள்ளது அது பல பயனர்கள் சாமானிய மக்களைப் போலவே அந்தக் கண்டுபிடிப்பின் பல பயனர்களுக்கும் கண்டுபிடிப்பாளரின் பெயர் கூடத் தெரியாமல் இருக்கலாம் எனவே காப்புரிமைகள் மற்றும் பதிப்புரிமைகளில் பொதிந்துள்ள தனியுரிம உரிமைகளைப் போல என்ன நடக்கிறது என்பது வித்தியாசமாக செயல்படுகிறது எனவே வரவு வைக்கும் வழிமுறைகளிலிருந்து அது உள்ளது சொத்து தாக்கங்கள் இல்லாமல் இருக்கலாம் பல்கலைக்கழக ஆராய்ச்சியின் தொழில்துறை ஸ்பான்சர்ஷிப்பில் கலந்து கொள்ளும் காப்புரிமை ஏற்பாடுகள் ஒரு ஆய்வுக் கட்டுரைக்கு ஆசிரியர்கள் மற்றும் பிற பங்களிப்பாளர்களை மிகவும் வரவு வைப்பதற்கான அளவுகோல்களிலிருந்து சுயாதீனமாக உள்ளன எனவே நீங்கள் காப்புரிமை பேசுகிறீர்கள் போது ஒருவேளை நீங்கள் சில ஆராய்ச்சி வேலை நிதியுதவி தொழில் இடையே ஏற்பாடு போன்ற தெரியும் அதனால் நான் ஒரு சுயாதீனமான அடிப்படை வேண்டும் என்று மாறாக பதிப்புரிமை அல்லது அனைத்து ஆசிரியர்கள் மேலும் வரவு விட எனவே ஆராய்ச்சி கட்டுரைக்கு இவை இரண்டும் வெவ்வேறு தாக்கங்களைக் கொண்டுள்ளன எனவே பின்வரும் சூழ்நிலையைப் பற்றி நாம் பேசும்போது அது மிகவும் தெளிவாகத் தெரியும் எனவே ஒரு ஆராய்ச்சி தரவு மூலத்திற்கு அங்கீகாரம் வழங்க தவறியதால் ராமோஸ் ஒரு இரசாயன நிறுவனத்தின் தலைவராக உள்ளார் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக குரோமியம் தாமிரம் காரீயம் நிக்கல் துத்தநாகம் போன்ற நச்சு கன உலோகங்களை கழிவு நீரோடைகளில் இருந்து அகற்றுவது குறித்த ஆராய்ச்சிக்காக ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தின் வேதியியல் துறைக்கு நிதி வழங்க ராமோஸ் முன்வந்துள்ளார் இதற்கு பிரதியுபகாரமாக நீர் சுத்திகரிப்பு அல்லது கழிவு நீரோடை மேலாண்மைத் துறையில் உருவாக்கப்பட்ட எந்தவொரு தொழில்நுட்பத்திற்கும் ரமோஸின் நிறுவனத்திற்கு பிரத்யேக உரிமைகளை வழங்க பல்கலைக்கழகம் ஒப்புக்கொள்கிறது இழப்பீடாக பல்கலைக்கழக தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டால் விளைந்த இலாபங்களிலிருந்து நிறுவனத்திடமிருந்து ஒரு ராயல்டியைப் பெறும் எனவே ராமோஸின் நிறுவனத்திற்கும் பல்கலைக்கழகத்திற்கும் இடையிலான புரிதல் என்று நாம் காண்கிறோம் பல்கலைக்கழகத்தில் ராமோஸின் நிறுவனம் உருவாக்கும் நீர் சுத்திகரிப்பு மற்றும் நீர் கழிவு மேலாண்மை தவிர பெறப்பட்ட தொழில்நுட்பத்தை சுரண்டுவதற்காக ஒரு நிறுவனத்தை உருவாக்க போலின்ஸ்கி தலைமையிலான பேராசிரியர்கள் குழு முடிவு செய்கிறது இதற்கிடையில் பிரபஞ்சம் இந்த ஆராய்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கையில் ராமோஸின் நிறுவனங்கள் அதன் சொந்த இணையான ஆராய்ச்சியை நடத்தி வருகின்றன இரு அணிகளும் தரவு செயல்திறன் புள்ளிவிவரங்கள் மற்றும் ராமோஸின் நிறுவனம் அதன் முடிவுகளை போலின்ஸ்கியின் நிறுவனத்தில் உள்ள பேராசிரியர்களுடன் சுதந்திரமாக பகிர்ந்து கொள்கிறது பின்னர் அதே பல்கலைக்கழகத்தில் சிவில் பொறியியல் பேராசிரியரான டெபாஸ்குவேல் ஆராய்ச்சி நடத்தவும் கழிவுநீர் சுத்திகரிப்பு தொழில்நுட்பம் குறித்த ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடவும் முடிவு செய்கிறார் கழிவுநீர் சுத்திகரிப்பு தொழில்நுட்பம் வேதியியல் துறையில் உள்ள பேராசிரியர்களைத் தொடர்புகொள்கிறார் அவர்கள் தங்கள் சோதனைகளின் தரவுகளையும் ராமோஸின் நிறுவனத்தின் தரவுகளையும் அவருக்கு வழங்குகிறார்கள் சில முடிவுகள் ராமோஸின் நிறுவனத்திடமிருந்து வந்தவை என்பது டெபாஸ்குவேலுக்கு தெரியாது டெபாஸ்குவேல் தனது ஆராய்ச்சியில் வெற்றிகரமாக உள்ளார் மேலும் அவரது கட்டுரை ஒரு பெரிய இதழில் வெளியிடப்பட்டுள்ளது ராமோஸின் நிறுவனத்தால் பெறப்பட்ட தரவு காகிதத்தில் முக்கியமாகக் காட்டப்படும் மேலும் கட்டுரையின் முக்கிய பகுதியை உருவாக்குகிறது இந்த கட்டுரை வேதியியல் துறையின் உறுப்பினர்களுக்கு வரவு வைக்கிறது ஆனால் ராமோஸின் நிறுவனத்தின் பங்களிப்புகளை எங்கும் குறிப்பிடவில்லை அதன் நிதி இரு திட்டங்களையும் ஆதரித்தாலும் ராமோஸின் நிறுவனம் தனது ஆய்வறிக்கையில் உள்ள தரவுகளுக்கு முக்கிய பங்களிப்பாளராக இருந்தது என்பதை டெபாஸ்குவேல் பின்னர் அறிகிறார் டெபாஸ்குவேல் ஆதாரங்கள் அனைத்தையும் வரவு வைக்காமல் தரவை வெளியிடுவது திருட்டுத்தனமா ஏன் அல்லது ஏன் இல்லை ராமோஸின் நிறுவனத்திற்கு அதன் தரவுகளுக்கு முழு கடன் வழங்குவது டெபாஸ்குவேலின் கடமையா கட்டுரையை கண்டுபிடித்த பிறகு ராமோஸ் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் முடிவு செய்வதற்கு முன்பு நீங்கள் விரும்பும் கூடுதல் தகவல்கள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் ராமோஸின் நிலையில் இருந்தால் என்ன செய்வது எனவே இவ்வாறான வழக்கில் அதில் 2 3 சிக்கல்கள் இருப்பதால் அது எவ்வாறு செல்கிறது என்பதைப் பார்ப்போம் முதலில் நாம் இங்கே காண்பது ராமோஸ் ரசாயன நிறுவனத்தின் தலைவர் எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அவரது ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தின் வேதியியல் துறைக்கு நிதி வழங்க முன்வருகிறார்கள் மற்றும் விஷதன்மை கொண்ட திட பொருட்கள் கழிவு நீரோடைகளில் இருந்து உலோகங்கள் ஆகியவற்றை அகற்றுவது குறித்த ஆராய்ச்சிக்கு ஈடாக ராமோஸின் நிறுவனத்திற்கு பிரத்யேக உரிமையை வழங்க பல்கலைக்கழகம் ஒப்புக்கொள்கிறது நீங்கள் துறையில் உருவாக்கப்பட்டது எந்த தொழில்நுட்பம் இந்த பிரத்யேக உரிமைகள் பேசும் போது நாம் போன்ற பேசுகிறீர்கள் அவர்கள் ஒருவேளை அவர்கள் இந்த ராமோஸ் நிறுவனம் கூட காப்புரிமை முடியும் என்றாலும் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று நிறுவனம் மற்றும் பல்கலைக்கழகம் இடையே இருந்த புரிதல் எனவே அருகருகே நாம் காண்பது போலின்ஸ்கி பேராசிரியர்களும் ஒரு நிறுவனத்தை உருவாக்க முடிவு செய்வதாகவும் தொழில்நுட்பத்தை சுரண்டுவதாகவும் எண்ணுகிறார்கள் நீர் சிகிச்சையைத் தவிர ஏனென்றால் அதுதான் ராமோஸுடன் அவர்களுக்கு ஒரு புரிதல் கிடைத்துள்ளது இந்த நிறுவனம் போகிறது நிறுவனம் உருவாக்கப்படும் எனவே இங்கே நாம் காண்பது என்ன வேதியியல் பொறியியல் துறை தொழில்நுட்பத்தை உருவாக்கினாலும் இரண்டு விஷயங்கள் அவர்கள் அதன் அங்கீகாரத்தை பெறவில்லை அங்கீகாரம் ராமோஸின் நிறுவனத்திற்கு செல்கிறது ஏனெனில் அதற்கான ஆராய்ச்சிக்கு அவர்கள் நிதியளித்துள்ளனர் மீண்டும் போலின்ஸ்கியின் நிறுவனத்தைப் போலக் காணும்போது தண்ணீர் சுத்திகரிப்புக்காக அல்ல வேறு ஏதாவது தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்துவதற்காக சில நிறுவனத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் எனவே இதற்கிடையில் என்ன நடக்கிறது இரண்டையும் போலவே இந்த சிவில் இன்ஜினியரிங் துறையின் தரவை டெபாஸ்குவேல் கேட்கும்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் தரவைப் பகிரும்போது அது டெபாசிகுத்தாலே தரவு பகிர்வு போன்ற வரும் போது அது இரசாயன பொறியியல் துறை பொறுப்பு இரசாயன துறை பேராசிரியர்கள் போன்றவர்கள் அவர்கள் டெபாசிகுத்தாலே தங்கள் தரவு பகிர்ந்து முன் ராமோஸ் நிறுவனம் அனுமதி கேட்டதைப் போல இங்கே அது மிகவும் உறுதியாக இல்லை ஏனென்றால் ராமோஸின் நிறுவனம் எதைப் பகிர்ந்திருந்தாலும் போலின்ஸ்கியின் நிறுவனத்துடன் தரவை சுதந்திரமாகப் பகிர்ந்து கொண்டது ஆராய்ச்சியின் நோக்கத்திற்காக ஒருவேளை அவர்கள் ஒத்துழைத்திருக்கலாம் ஆனால் இந்த தரவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு ஒருவேளை அதே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் ஆனால் வேறு துறையிலிருந்து வேறு ஒரு நோக்கத்தில் வேலை செய்கிறார்கள் அவர்கள் ராமோஸின் நிறுவனத்தின் அனுமதியைப் பெறுவதைப் போல இருந்தார்களா இல்லையா என்பது இங்கே குறிப்பிடப்படவில்லை ஆனால் இதைச் செய்ய முடியுமா என்பது போன்ற ஒரு முக்கிய பகுதியாகும் இப்போது வழக்குகளைப் பற்றி விவாதிப்பதற்கு முன்பு ஒரு நிறுவனம் பதிப்புரிமை உரிமையாளரின் அனுமதியைப் பெற வேண்டிய அவசியமில்லையா ஒருவேளை அது கல்வி நோக்கத்திற்காகவும் கல்வி நோக்கத்திற்காகவும் மட்டுமே இருந்தால் ஆனால் இங்கே நாம் டெபாஸ்குவேல் போன்ற என்ன நோக்கத்திற்காக அவளை பயன்படுத்த வேண்டும் என்று சரியாக தெரியாது இது ஒரு ஆராய்ச்சிக் கட்டுரையின் நோக்கத்திற்காக மட்டுமே அல்லது பணம் சம்பாதிப்பதன் அடிப்படையில் சில பெரிய நிதி தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே இந்த புள்ளிகள் இன்னும் இங்கே இந்த குறிப்பிட்ட வழக்கில் குறிப்பிடப்படவில்லை எனவே இந்தத் தரவைப் பகிர்வதற்கு முன் இது போன்ற தணிக்கை செய்யப்பட்டிருக்க வேண்டும் எனவே நீங்கள் இங்கே என்ன கண்டுபிடிக்கிறீர்கள் எனவே ராமோஸ் நிறுவனத்தில் இருந்து வரும் முடிவை டெபாஸ்குவேல் அறியாததால் இதற்காக அங்கீகாரம் தர விரும்பவில்லை என்று ராமோஸ் நிறுவனத்தின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்டுள்ளார் இங்கே அவரது பாதுகாப்பு போன்ற தரவு என்று ராமோஸ் நிறுவனத்தால் கூறப்படுகிறது என்றாலும் சொல்ல முடியும் ஆனால் மீண்டும் உண்மையில் சிவில் இரசாயன துறை பேராசிரியர்கள் இரசாயன பொறியாளர்கள் இந்த தரவு பங்களிப்பு இருந்தது அதுபோல ராமோஸின் நிறுவனம் எப்படி வருகிறது ஆனால் அது மிகவும் கணிசமான வாதமாக இருக்காது ஏனென்றால் ராமோஸின் நிறுவனம் நாம் இந்த விஷயத்தைப் பற்றி இணையான வேலைகளைச் செய்கிறோம் என்பதைக் காண்கிறோம் மேலும் அவை இருந்தன இந்த முடிவை பேராசிரியருடன் பகிர்ந்து கொண்டது போலின்ஸ்கி நிறுவனம் கூறுகிறது எனவே இது முக்கிய ஸ்பான்சராக இருந்தது இது ராமோஸின் நிறுவனத்திலிருந்து வந்ததைப் போல இந்த இரண்டிலிருந்து ஒரு நிதி இருந்தது எனவே இது போன்ற நாம் கண்டுபிடிப்பது மிகவும் பொறுப்பான செயலாகவும் டெபாஸ்குவேலின் ஒரு பகுதியாகவும் இருந்திருக்கும் ரசாயனத் துறை போன்ற துறையால் என்ன தரவு பகிரப்பட்டுள்ளது என்பதைக் கண்டுபிடிப்பது அவர்களின் ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக மட்டுமே இருந்தது ஏனென்றால் ஒருவேளை நாம் இங்கே தெரியாது என்பது அல்ல டெபாஸ்குவேலுக்கு ஒரே காகிதத்தைப் போலத் தெரியுமா என்பது போலவேதியியல் பொறியியல் துறை ராமோஸின் நிறுவனத்துடன் சில கூட்டு ஆராய்ச்சிகளைச் செய்வது போன்ற உண்மையைப் பற்றி அறிந்திருந்தாரா என்பதைப் போல அது அப்போது தெரிந்திருந்தால் எல்லா தரவுகளும் அங்கிருந்து விரும்பக்கூடியவையா என்பதைக் கண்டுபிடிப்பதும் மேலும் ஆராய்வதும் அனைத்து தரவுகளும் இரசாயனத் துறையிடமிருந்து மட்டுமே இருந்தனவா என்பதைக் கண்டுபிடிப்பதும் டெபாஸ்குவேலின் பொறுப்பின் ஒரு பகுதியாகும் அல்லது அவர்கள் ராமோஸின் தரவைப் போன்ற சிலருடன் பகிர்ந்து கொண்டுள்ளனர் அப்படியானால் டெபாஸ்குவேலின் பொறுப்பின் ஒரு பகுதி என்ன அது தேவைப்படுவதால் தரவைச் சேகரித்து அதில் வேலை செய்த அசல் பங்களிப்புக்கான சரியான அங்கீகாரத்தைப் பெறுகிறது எனவே இந்த விஷயங்கள் இங்கிருந்து மிகவும் தெளிவாக இல்லை ஆனால் நிச்சயமாக நாம் இங்கே வேண்டும் போல் அது டெபாசிகுத்தாலே ஐந்து கருத்துத் திருட்டு பேசி எனவே ஆதாரங்கள் அனைத்தையும் அங்கீகாரத்தை வழங்காமல் தரவை வெளியிட அதன் உட்குறிப்பை நாம் காண வேண்டும் மேலும் அதன் மொத்த உட்குறிப்பை நீங்கள் உண்மையிலேயே புரிந்து கொள்ள விரும்பினால் அறியாமையின் அளவையும் கடந்து செல்ல நாம் விரும்ப வேண்டும் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் எந்த வகையான வேலையிலும் தொடங்கும்போது போல எனவே இது தேவைப்படுகிறது அதன் ஒவ்வொரு குறிப்பிட்ட அம்சங்களையும் விசாரிக்கும் அளவுக்கு நாம் செயலில் இருப்பதைப் போல பின்னர் நாம் அதன் மீது வளரும்போது அது கருத்துத் திருட்டு போல இருக்கும்படி எடுக்கப்படுவதில்லை இப்போது என்றால் கருத்துத் திருட்டு தன்னை அது எவ்வளவு ஒத்த உள்ளது போன்ற அதன் சொந்த நிலையில் உள்ளது என்பதை நாம் இங்கே மேல் கண்டுபிடிக்க என்ன நீங்கள் இந்த ராமோஸ் வந்து தரவு வடிவங்கள் ஒருவேளை அறிக்கை சில முக்கிய பகுதியில் இருந்து போன்ற இடை பகுதியை போன்ற தெரியும் எனவே இந்த சிறிய அலட்சியம் அல்லது அறியாமை இருப்பினும் நாம் அதை டெபாஸ்குவேல் கண்ணோட்டத்தில் பேசலாம் அது பிறர் கருத்தை திருட வழிவகுக்கும் இப்போது நாம் முக்கிய கேள்வி 5 க்கு செல்வோம் இது இங்கே கண்டுபிடிக்கப்படவில்லை அணுகுமுறை இது அதன் சொந்த நிறுவனத்திற்கு வெளியே செய்யப்பட்ட முன்னேற்றங்களை புறக்கணிக்கிறது எனவே இது சமத்துவம் மற்றும் பாதுகாப்பில் முன்னேற்றங்களைக் குறைப்பதாக பரவலாகக் குற்றம் சாட்டப்படுகிறது மறுபுறம் பதிப்புரிமை மற்றும் காப்புரிமைகள் மற்றும் பிற அறிவுசார் சொத்து பாதுகாப்புகளின் சட்ட விவரக்குறிப்புகள் ஒருவரின் வடிவமைப்புகளை மற்றவர்கள் செய்யக்கூடிய பயன்பாட்டைக் கட்டுப்படுத்தும் நோக்கம் கொண்டவை மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கான நியாயமான மற்றும் விவேகமான வழிமுறைகள் யாவை மற்றவர்களின் கண்டுபிடிப்பிலிருந்து கற்றுக்கொள்வதில் அவர்களின் நெறிமுறை சிக்கல்கள் என்ன இது மிகவும் பொருத்தமான கேள்வி இது நீங்கள் பார்த்தபடி வழக்கிலிருந்து பின்வருமாறு அறிவுசார் சொத்து பாதுகாப்புகள் பதிப்புரிமை மற்றும் காப்புரிமைகள் நாம் எப்போதும் பேசுவதைப் பற்றி பேசுகிறோம் என்றால் மற்றவர்கள் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் அறிவு எப்படி பரவப் போகிறது மற்றவர்களின் கண்டுபிடிப்பிலிருந்து கற்றுக்கொள்வதில் உள்ள நெறிமுறை சிக்கல்கள் என்ன என்பதைப் போல எனவே இவர்களைப் போன்றவர்கள் ஒரு பக்கம் குறுக்கு வழியாகத்தான் நம்மைப் பார்க்கின்றனர் நம் அறிவுசார் சொத்துரிமையைப் பாதுகாக்கப் பேசுகின்றனர் மறுபக்கம் நாம் அறிவுப் பரப்புதல் பிறரிடமிருந்து கற்றல் எனப் பேசிக் கொண்டிருக்கிறோம் எனவே இவை இயற்கையில் மாறுபட்டதாகத் தோன்றினால் இந்த இரண்டு கருத்துகளுக்கும் இடையில் ஒரு தொடர்பை எவ்வாறு உருவாக்குவது அதை பார்ப்போம் எனவே இது போன்ற பேச்சுக்கள் நம்பகத்தன்மை எனவே முதலில் தரப்படுத்தல் போல பேசுகிறோம் எனவே தரப்படுத்தல் என்பது ஒரு போட்டியாளரின் சாதனங்கள் அல்லது பொதுவில் கிடைக்கக்கூடிய தகவல்களைக் குறிப்பிடுவதைக் குறிக்கிறது ஒருவர் எங்கள் உற்பத்தியில் இருந்து தனக்கென ஒரு புதிய தயாரிப்பை வடிவமைக்கத் தொடங்குகிறார் எனவே நீங்கள் ஒரு தரப்படுத்தல் செய்யும்போது மற்றவர்களின் நேர்மறைகளிலிருந்தும் மற்றவர்கள் எதிர்கொள்ளும் எதிர்மறைகளிலிருந்தும் கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம் அதற்கேற்ப நமது சொந்த விஷயங்களை மேம்படுத்தவும் எனவே இது போன்ற ஒரு செயல்முறையாக சில நேரங்களில் என்ன நடந்தது எங்கள் போட்டியாளரின் தயாரிப்பு வாங்கப்படுகிறது ஆராயப்படுகிறது மற்றும் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது எனவே ஒவ்வொரு தரப்படுத்தல் போட்டியாளரிடமிருந்து எதையும் நகலெடுப்பதை உள்ளடக்கியிருக்கலாம் அல்லது உள்ளடக்காமல் இருக்கலாம் எனவே ஒரு நிறுவனம் போட்டியாளர்கள் வடிவமைப்பு அதன் சந்தைப்படுத்தல் மூலோபாயம் அதன் போட்டியிடும் பொருட்கள் தாண்டி போன்ற பல விஷயங்களை அறிய விரும்பலாம் எனவே உற்பத்தியாளர் செலவு போன்ற மற்றும் சில புதிய உற்பத்தி செயல்முறை போன்ற கட்டணங்களை வசூலிக்க வேண்டும் எனவே நிறுவனத்தின் தர நிறுவனம் எவ்வாறு விரும்பப் போகிறது எவ்வாறு சந்தைக்கு வர விரும்புகிறது அவர்கள் ஒரு போட்டி தயாரிப்பை மிகக் குறைந்த விலையில் தயாரிக்க முடியும் எனவே இது வடிவமைப்பு பகுதியில் மட்டுமே கவனம் செலுத்துவதை விட சந்தைப்படுத்தல் மற்றும் விலை மூலோபாயத்தின் மூலோபாயம் போன்றவை தொடர்பான கேள்விகளாக இருக்கலாம் நம்மிடம் ஒரு சொல் உள்ளது அது தலைகீழ் பொறியியல் என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் கற்றுக்கொண்டது போல ஒரு பொருள் தரப்படுத்தல் மற்றொன்று தலைகீழ் பொறியியல் செய்ய வந்ததாக இருக்கலாம் எனவே இது முக்கியமாக அதன் தொழில்நுட்பம் அல்லது வடிவமைப்பு பகுதியை அறிந்து கொள்வதற்கானது எனவே இது தயாரிப்பை பிரித்தெடுப்பது மற்றும் அதை அழிக்க வழிகளை சோதிப்பது பற்றி பேசுகிறது எனவே தலைகீழ் பொறியியல் சில நேரங்களில் தங்கள் போட்டியாளரின் பணியின் கீழ் நகலெடுப்பதற்காக அல்லது மேம்படுத்துவதற்காக போட்டியாளர் என்ன செய்துள்ளார் என்பதைப் போல காட்ட எங்களுக்கு உதவுகிறது எடுத்துக்காட்டாக சில்லுகளின் கட்டடக்கலை அம்சங்களைப் பற்றி அறிய பொறியாளர்கள் சிலிக்கான் சில்லுகளின் படத்தை புகைப்படம் எடுத்து பெரிதாக்கலாம் எனவே இது 1 செயல்பாட்டை இரண்டு முறை பயன்படுத்துகிறதா அல்லது இரண்டிற்கும் வெவ்வேறு செயல்பாடுகளை ஒரு முறை பயன்படுத்துகிறதா என்பது போன்றவை எனவே இந்த வகை விஷயங்களைப் போல எனவே பொதுவாக பெஞ்ச்மார்க்கிங் மற்றும் தலைகீழ் பொறியியலில் அங்கீகரிக்கப்பட்ட பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நெறிமுறை வரம்புகள் எனவே சட்ட சொத்துரிமைகளை மதிக்காமல் பொதுவாக நம்பகமானதாகவும் பிற கட்டுப்பாடுகளாகவும் இருக்க விரும்புகிறோம் அவை ஒருவர் தகவல்களைப் பெறுவதற்கும் அதைப் பயன்படுத்துவதற்கான பயன்பாட்டின் தன்மையைக் காட்டிலும் தகவல்களைப் பெறுவதற்கும் பயன்படுத்தலாம் என்பதாகும் எனவே அந்த தகவல் உங்களுக்கு எவ்வாறு கிடைத்தது தகவல்களைப் பெற பயன்படுத்தப்பட்ட உங்கள் வழி என்ன எனவேநாம் ஒருவேளை போன்ற கண்டுபிடிக்க எங்கே நாம் முன்பு வழக்கு விவாதித்தார் விரும்பினால் ஒருவேளை மக்கள் சிகிச்சை சில நல்ல வழிகளை உருவாக்க மற்றும் அவர்கள் மருத்துவர்கள் குழு போன்ற வந்து அதே வெளி உலக சமூகம் அந்த அறிவு பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை யார் அறுவை சிகிச்சை எடுத்து எனவே ஆபரேஷன் தியேட்டர் உதவியாளருக்கு லஞ்சம் கொடுப்பது போல இன்னொரு டாக்டரால் செய்ய முடியுமா அல்லது முடியும் மின்னணு ஒட்டுக்கேட்பு போன்றவற்றை விரும்புகிறேன் நுட்பம் பற்றி தெரிந்து கொள்ள ஆனால் அது முற்றிலும் நெறிமுறையற்ற உள்ளது எனவே இங்கே நெறிமுறைகள் என்ற வார்த்தையை நாம் கண்டுபிடிப்பது தடைகள் மற்றும் தகவல்களைப் பெற ஒருவர் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளுடன் அதிகம் இணைக்கப்பட்டுள்ளது அங்கு அந்த நபர் ஒரு மறைமுக பாதை வழியாகச் சென்றதைக் காண்கிறோம் அந்த நபரை தனது அறிவைப் பகிர்ந்து கொள்ள நேரடியாகக் கேட்கவில்லை ஆனால் அவரது உதவியாளரிடம் செல்வது அல்லது சில குரல் அங்கீகார ரகசிய கேமராக்களை வைப்பது போன்றது இது மிகவும் விரும்பத்தக்கது அல்ல தரப்படுத்தல் மற்றும் தலைகீழ் பொறியியல் மூலம் பெறப்பட்ட தகவல்களைக் கற்றுக்கொள்வதும் பயன்படுத்துவதும் கட்டுப்படுத்தப்பட்டதைப் போல அல்ல ஒருவர் அதைக் கற்றுக்கொள்ள எந்த நியாயமற்ற வழியையும் பயன்படுத்தவில்லை எனவே மசாஜ் செய்தியைக் காட்டிலும் அந்த மூலத்திலிருந்து கற்றுக்கொள்வதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செயல்முறை மிகவும் முக்கியமானது எனவே மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் அவர்களின் தகவல்களைப் பயன்படுத்துவதற்கும் நீங்கள் ஏதேனும் நியாயமற்ற வழிகளை எடுத்துள்ளீர்களா என்பது நெறிமுறையற்றது எனவே டெக்சாஸ் இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் அலுவலகம் வழங்கிய வழிகாட்டுதல்களால் பார்ப்போம் எனவே அவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரப்படுத்தல் நடைமுறைகள் எனவே TI போட்டியாளர்களின் உபகரணங்கள் மற்றும் விலைகள் குறித்து வாடிக்கையாளர்களைக் கேட்பது TI உடன் போட்டியிடாத நன்கு இயங்கும் வணிகங்களின் ஊழியர்களிடம் அவர்களின் நடைமுறைகளைப் பற்றி கேட்பது பொது வளங்கள் மூலம் தகவல்களைத் தேடுவது பிற நிறுவனங்களை விவரிக்கும் புத்தகங்கள் மற்றும் வெளியீடுகளைப் படிப்பது வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் பிற TI பொறியியலாளர்களை ஊக்குவிப்பது TI க்கு பயனுள்ளதாக இருக்கும் நடைமுறைகளை கவனிக்க வேண்டும் எனவே வாடிக்கையாளர் ஆதரவு உபகரணங்கள் மற்றும் விலைகளைக் கேட்பது எப்படி என்பதைப் போல நாங்கள் காண்கிறோம் எனவே தங்கள் நடைமுறைகளைப் பற்றி ஒரு நேரடி போட்டியாளராக இல்லாத நன்கு இயங்கும் வணிகங்களைப் போன்ற போட்டியாளர் ஊழியர்களிடம் கேட்பது எனவே பொது வளங்கள் மூலம் இத்தகைய தகவல்கள் புத்தகங்களைப் படிப்பது ஆகியவை மகத்தான அறிவு மற்றும் வழிகாட்டுதல்களைப் போலவே பயனுள்ள அளவுகோல் நடைமுறைகளையும் வழங்கப் போகின்றன எனவே நீங்கள் தரப்படுத்தல் பற்றி பேசும்போது நீங்கள் எப்படிக் காண்கிறீர்கள் நிறுவனம் மற்றும் அதன் போட்டியாளர்களிடமிருந்து அதன் நகர்வுகள் பற்றிய தகவல்களை மற்ற நிறுவனங்களின் பிற ஊழியர்களிடமிருந்து சேகரிப்பதை நாங்கள் விரும்ப வேண்டும் எனவே நாம் ஒரு போன்ற மிகவும் 360 டிகிரி அணுகுமுறை எடுக்க வேண்டும் மற்றும் தரப்படுத்தல் கவனம் மட்டும் வடிவமைப்பு உள்ளது ஆனால் அது மார்க்கெட்டிங் உற்பத்தி மற்றும் மார்க்கெட்டிங் போன்ற கவனம் செலுத்துகிறது மற்றும் தயாரிப்பு அது தொடர்புடைய மூலோபாயம் அது ஒன்றுக்கு வடிவமைப்பு அல்ல நீங்கள் தலைகீழ் பொறியியல் பற்றி பேசும் போது அது தேவைப்பட்டால் இது போன்றதைச் செய்வதைக் கண்டுபிடிப்பதற்கான வடிவமைப்பை மாற்றியமைப்பதைப் பற்றியது இது அதை அழிக்கவும் அதன் மையத்திற்கு திரும்பிச் செல்லவும் படிகள் பின்னர் இந்த சேர்க்கப்பட்டது என்று படிகள் இருந்தன இன்றைய வடிவமைப்பிற்கு மீண்டும் வர நாங்கள் மையத்தைத் தேர்ந்தெடுத்தோம் அப்படித்தான் அந்த சமன்பாடு செய்யப்படுகிறது எனவே நீங்கள் தலைகீழ் பொறியியல் பற்றி பேசும் போது அது அதிக வடிவமைப்பு கவனம் செலுத்துகிறது நீங்கள் பெஞ்ச்மார்க்கிங் போன்ற பேசும் போது அது ஒரு தயாரிப்பு மற்றும் அதன் வைப்பது மக்கள் மனதில் மற்றும் போட்டியாளர்கள் சட்டகத்தில் போன்ற மற்றும் நாம் எங்கள் நிறுவனம் நிற்கிறது எங்கே கண்டுபிடிக்க ஒரு போட்டி பகுப்பாய்வு செய்ய முடியும் நன்றி அடுத்த அமர்வில் இன்னும் முக்கியமான கேள்விகளுடன் நாம் மீண்டும் சந்திப்போம்